அதில் Rin ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது RThevenin ஆனால் இங்கே ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் உள்ளது டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் ஒரு இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் அல்லது வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அழைக்கலாம் இங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஐ இங்கே வைக்கலாம் இது 1 ஆம்பியர் என்பதால் இங்கே வோல்டேஜ் V0 என்பதை பார்க்க வேண்டும் மற்றும் இந்த இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் கரண்ட் i0 1 ஆம்பியர் அதாவது இந்த வோல்டேஜ் V0 ஆகும் அதாவது R input என்பது RThevenin ஆகும் RThevenin V0 i0 நான் எடுக்கும் i0 1 ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே இப்போது சுற்றுக்குள் பார்த்தால் அனைத்து விளக்கங்களும் உள்ளன எனவே 1 ஆம்பியர் இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஐ இங்கே வைக்கவும் எனவே இந்த வோல்டேஜ் உண்மையில் வோல்டேஜ் V மற்றும் கரண்ட் i ஆகும் எனவே Rin V i ஆக மாறும் எனவே இறுதியாக V பெற வேண்டும் எனவே i 1 ஆம்பியர் எடுத்திருந்தால் V I V 1 V இந்த V RThevenin என்பது ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இந்த சர்க்யூட்க்கு இது காமன் நோட் எனவே இங்கே i 1 ஆம்பியர் கரண்ட் நுழைகிறது இது ஒரு காமன் நோட் மற்றும் இந்த வோல்டேஜ் V என்பது நோடல் அனாலிசிஸ் இருந்து எடுப்பதாகும் இது ஒரு காமன் நோட் இங்கே V மற்றும் இந்த V ஒன்றே இந்த பொதுவான முனையில் i நுழையும் போது இங்கே KCL ஐப் பயன்படுத்தினால் அந்த விஷயத்தில் i 1 ஆம்பியர் ஆகும் மற்றும் இந்த காமன் நோடில் நுழையும் மற்றொரு கரண்ட் 32 ix ஆகும் எனவே இந்த 2 கரண்டும் உள்ளே நுழைவது வெளியே வரும் கரண்ட்டிற்கு சமமாகும் அதாவது வெளியே வரும் மின்னோட்டம் ஆனது இந்த கிளையில் இருந்து வெளியேறுகிறது அதில் ஒன்று V 25 ஆக இருக்கும் மற்றொன்று V 50 ஆகும் எனவே இங்கே அது V 50 இருக்கும் மற்றும் நோடலுக்கு இது கிரவுண்ட் ஆகும் எனவே இங்கே இது V 50 எனவே V 25 V 50 1 3 2 ix மற்றும் ix கொடுக்கப்பட்டுள்ளது V 50 ஆகும் எனவே இந்த சமன்பாட்டில் 3 2 ஐ V 50 பெருக்கினால் பின்னர் V க்கான தீர்வு பெறலாம் எனவே இந்த நம்பிக்கையைப் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இது அப்படியானால் ix ஐ வைத்து V 50 தீர்க்கலாம் V 33 3 வோல்ட் ஆகும் மற்றும் RIN இது வெறுமனே V ஆக இருக்கும் எனவே இது 33 3 ஓம் ஆகும் அடுத்தது உதாரணம் 4 18 ஆகும் படம் 46 இல் காட்டப்பட்டுள்ள சுற்றுக்கு சமமான தெவெனின் கண்டறியவும் எனவே சமமான தெவெனின் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது Voc VThevenin மற்றும் Rin எனவே இது ஓபன் ஆக இருப்பதால் இங்கு எந்த மின்னோட்டமும் பாயவில்லை ஆனால் Voc அல்லது VThevenin கணக்கிடும் நேரத்தில் KVLஐ பயன்படுத்த வேண்டும் எனவே முதலில் VTheveninஐ கண்டறிய வேண்டும் எனவே இது வோல்டேஜ் V மற்றும் 100 வோல்ட் ஆகும் எனவே இங்கே எந்த மின் உறுப்பும் இல்லாததால் இந்த பாயிண்ட் வோல்டேஜ் 100 வோல்ட் மற்றும் இது கிரவுண்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே கிரவுண்டை பொறுத்தவரை இங்கே எந்த மின் உறுப்பும் இல்லை எனவே இந்த பாயிண்ட் வோல்டேஜ் 100 வோல்ட் மற்றும் இந்த இரண்டு முனையும் உண்மையில் ஒரு பொதுவான முனை இங்கும் மின் உறுப்பு எதுவும் இல்லை எனவே அப்படியானால் இந்த நோடில் இருந்து வெளியேறும் கரண்ட்டின் திசையை எடுத்துக் கொண்டால் இந்த 10 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் கரண்ட் V 100 10 இருக்கும் இது வெளிப்புற திசை நோக்கி பாயும் கரண்ட் ஆகும் அதேபோல் இங்கே இது V 40 ஆக இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் உள்ளது அது 20 ஆம்பியர் அதாவது இதன் மூலம் பாயும் கரண்ட் 20 ஆம்பியர் ஆகும் எனவே அதுவும் வெளியேறுகிறது அதாவது இந்த கரண்ட்டும் வெளியேறினால் V 100 10 கரண்ட்டும் வெளியேறுகிறது இந்த கரண்ட்டும் வெளியேறுகிறது அதாவது இங்கே கே எல் ஐப் பயன்படுத்தினால் இது ஒரு காமன் நோட் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நான் அதை ஒன்றாக சேர்க்கவில்லை இது ஒரு காமன் நோட் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது அதாவது இது V 10010 ஆக இருக்கும் ஏனென்றால் எல்லா கரண்ட்டும் வெளியேறுகின்றன எனவே V 10010 V 40 இந்த 20 ஆம்பியர் கரண்ட்டும் வெளியேறுகிறது ஏனெனில் இது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் இவை அனைத்தும் 0 க்கு சமம் இதைத் தீர்த்தால் V இன் மதிப்பு கிடைக்கும் எனவே அது அப்படியானால் நான் எழுதியது எதுவாக இருந்தாலும் V 80 வோல்ட் கிடைக்கும் இப்போது இந்த வோல்டேஜ் 80 வோல்ட் ஆகும் இது 80 வோல்ட் என்று எழுதுங்கள் இது பிளஸ் இது மைனஸ் ஆகும் எதுவாக இருந்தாலும் சரி இப்போது இதைப் போல கே பயன்படுத்தலாம் எனவே இப்படி நகர்ந்தால் முதலில் எதிர்கொள்ளும் முனையம் மைனஸ் ஆகும் எனவே 20 இது V மற்றும் இது பிளஸ் இது மைனஸ் எனவே 20 V VThevenin 0 அதாவது 20 மற்றும் V 80 இது VThevenin இக்கு சமமாகும் அதாவது VThevenin 100 வோல்ட் எனவே இது உண்மையில் Voc VThevenin 100 வோல்ட் எனவே படம் 47 சர்க்யூட் வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் மூலமும் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஓபன் சர்க்யூட் மூலமும் மாற்றப்படுகிறது இப்போது இந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்ல் Rth பெற வேண்டும் எனவே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் திறந்திருக்கும் இங்கே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட் ஆக உள்ளது எனவே இதற்கு எந்த விளைவும் இருக்காது அது முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது 5 Ω மற்றும் இது ஷார்ட் சர்க்யூட் அதாவது இந்த 5Ω க்கு உண்மையில் எந்த மதிப்பும் இல்லை ஏனெனில் புரிதலுக்காக நான் இந்த கிளைக்கு R 0 என எடுத்துக் கொண்டால் இது 0 Ω மற்றும் 5 Ω ஆகியவை இணையாக உள்ளன எனவே 0 5 0 5 0 எனவே R அதாவது இந்த 5Ω எந்த விளைவையும் ஏற்படுத்தாது இதன் பொருள் என்னவென்றால் என்னவென்று கண்டுபிடிக்க முயற்சித்தால் அதற்கு சமமான R ஒன்று கிடைக்கும் எனவே இது R 5 Ω இது முனையம் ஒன்று பின்னர் இது 40 Ω இது R 10 Ω மற்றும் இது இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது நோடு 2 ஆகும் அதாவது 40 மற்றும் 10 ஆகியவை இணையாக உள்ளன மற்றும் அவை 5 Ω உடன் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளது அதாவது Rth 5 10 40 1040 ஆக இருக்கும் அதாவது 5 8 13 Ω ஏனெனில் 400 ஐ 50 ஆல் வகுக்க அது 8 Ω மற்றும் 5 13 Ω ஆக இருக்கும் எனவே இதன் பொருள் 13 Ω ஆக இருக்கும் இது ஒரு சமமான சர்க்யூட் ஆகும் எனவே அடுத்தது இது VThevenin இது Rhevenin என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது இங்கே நமக்கு கிடைத்தது VThevenin 100 வோல்ட் மற்றும் இங்கே டெர்மினல்கள் கீழேயும் டெர்மினல்கள் இங்கே உள்ளது எனவே அதனால்தான் நான் V 100 வோல்ட் என எழுதியுள்ளேன் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது மற்றும் இது 13 Ω ஆகும் எனவே அடுத்தது தெவெனினின் தேற்றத்தை பயன்படுத்தி படம் 49 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்டில் 10 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக செல்லும் கரண்டை கண்டறிய வேண்டும் இங்கே 10 Ω ரெசிஸ்டன்ஸ் வழியாக செல்லும் கரண்டை கண்டறிய வேண்டும் அதாவது VThevenin ஐ பெற 10 Ω ரெசிடென்சை ஓபன் செய்ய வேண்டும் மற்றும் அதேபோல் RThevenin ஐ கண்டறிய வேண்டும் எனவே இது 36 வோல்ட் மற்றும் இது வேறு ஒன்றும் இல்லை இங்கே மின் உறுப்பு வேறு இல்லை இந்த முனையங்களுக்கு இடையில் இந்த 36 வோல்ட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே முதலில் 10 Ω ரெசிடென்சை ஓபன் ஆக எடுத்துக் கொள்ளலாம் எனவே அதை திறந்தால் சர்க்யூட் தெரியும் எனவே இது 1 மற்றும் இது 2 ஆகும் எனவே இது எனது Voc V Thevenin மற்றும் RThevenin க்கு வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது இங்கே ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே இது RThevenin க்காக ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் VThevenin க்காக இந்த சுற்றை தீர்வு காண வேண்டும் மேலும் இந்த கரண்டை பார்க்க வேண்டும் மற்றும் இந்த பக்கம் ஓபன் ஆக இருக்கும் எனவே அடிப்படையில் இந்த சோர்ஸ்ல் இருந்து மின்னோட்டம் i1 பாய்கிறது மற்றும் இது திறந்து இருப்பதால் இங்கு எந்த கரண்டும் பாய்வதில்லை எனவே இந்த i1 இங்கு வருகிறது இது i1 இப்போது கரண்ட் i1 இன் ஒரு பகுதி i2 இதுபோன்று பாய்கிறது எனவே இந்த சுற்றில் i1 i2 மற்றும் இந்த பக்கம் திறந்திருக்கும் எனவே அதே i2 கரண்ட் இங்கே பாய்கிறது மற்றும் இறுதியாக அவை இங்கே சந்திக்கும் போது இந்த i1 கரண்ட் இந்த சோர்ஸ்க்கு திரும்பும் எனவே இந்த வழியில் சுற்றை முதலில் அமைக்க வேண்டும் எனவே இதற்குப் பிறகு i1 மற்றும் i2 வை தீர்க்க வேண்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சுற்றை பார்த்தால் இதை புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த 20 Ω மற்றும் 30 Ω தொடர் இணைப்பில் உள்ளது எனவே 20 30 50 Ω மற்றும் இங்கே மற்றொரு 50Ω இங்கே உள்ளது அதாவது இந்த 20 30 50 Ω மற்றும் இந்த 50Ω இணையாக உள்ளன அதாவது 50 மற்றும் 50 இரண்டும் இணையாக உள்ளன அதாவது சம அளவு கரண்ட் இரண்டிலும் பாயும் அதாவது எந்த கரண்ட் பாய்ந்தாலும் இந்த i2 கரண்ட் இங்கே பாய்கிறது அதாவது 20 மற்றும் 30 Ω இரண்டும் தொடரில் உள்ளன மற்றும் i1 i2 50 Ω வழியாக பாய்கிறது அதாவது i1 i2 i2 ஏனெனில் இந்த கரண்ட் மற்றும் i2 கரண்ட் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஏனெனில் இரண்டும் 50 50 என்பதால் 20 30 50 Ω அதாவது 2 i2 i1 அதாவது i2 i1 by 2 ஏனென்றால் அது கரண்ட் பிரிவு ஆகும் எனவே இங்கேயும் i1 2 கரண்ட் பாயும் இங்கேயும் அதே கரண்ட் பாயும் இப்போது KVLஐ இது போன்று பயன்படுத்தலாம் அதாவது இது i1 ஆக இருந்தால் இந்த கரண்ட் அடிப்படையில் i2 i1 by 2 ஆக இருக்கும் இங்கே i1 i2 என்றால் அது i1 by 2 என்றும் பொருள் எனவே எளிதாக அதைப் பெறலாம் எனவே இங்கே கே எல் ஐப் பயன்படுத்தினால இது 40i1 ஆக இருக்கும் மற்றும் இங்கே கரண்ட் பிரிவு உள்ளதால் இது i1 by 2 கரண்ட் ஆக இருக்கும் எனவே 50 i1 2 36 0 ஆக எழுதலாம் இதிலிருந்து i1 என்ன என்பதை பெறலாம் எனவே இதை பயன்படுத்தலாம் எனவே இதை பயன்படுத்தினால் i1 36 65 ஆம்பியர் மற்றும் i2 i1 by 2 ஆக இருப்பதால் 18 65 ஆம்பியர் ஆகும் எனவே i1 i2 கிடைத்ததால் VThevenin எளிதாக பெற முடியும் எனவே இது இது ஆகும் இப்போது இங்கே கே எல் ஐ எதிர்திசையில் பயன்படுத்தலாம் எனவே இது 40 i1 மற்றும் இப்படி நகர்ந்தால் 20 i2 VThevenin 0 எனவே இங்கு i1 மற்றும் i2 மதிப்பை பயன்படுத்தினால் VThevenin கிடைக்கும் இது 360 13 வோல்ட் ஆக மாறும் இது VThevenin 360 13 வோல்ட் ஆகும் இப்போது RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதுபோன்று சர்க்யூட் வரைந்தால் இந்த நோடு 1 மற்றும் இந்த நோடு 2 என்பதால் இது 1 இது 2 இது 1 இது 2 இப்போது இந்த இரண்டு புள்ளிகளும் ஒரு பொதுவான புள்ளி எனவே அடிப்படையில் இந்த சுற்றை இவ்வாறு செய்ய முயற்சிக்கிறேன் இது 2 ஆகும் மற்றும் இது 20 Ω ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது 20 Ω ரெசிஸ்டன்ஸ் இங்கு 40 மற்றும் 50 இணையாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த புள்ளி 1 ஆகும் பின்னர் 30 Ω இது போன்று இணைக்கப்பட்டுள்ளது நான் இந்த புள்ளியை இங்கே கொண்டு வருகிறேன் அதாவது 40 மற்றும் 50 இணையாக இணையாக இருப்பதால் வேறு எந்த மின் உறுப்புகளும் இங்கு இல்லை எனவே 40 மற்றும் 50 இணையாக அந்த 20 Ω உடன் எது வந்தாலும் அது தொடரில் உள்ளது அது மீண்டும் 30 உடன் இதற்கு இணையாக இருக்கும் அதாவது நான் இதை இப்படிச் செய்தால் அது உண்மையில் எது வந்தாலும் 50 ஆக இருக்கும் நான் இதை 40 க்கு இணையாக உருவாக்குகிறேன் மற்றும இந்த 20 தொடர் இணைப்பில் வரும் இவை அனைத்திற்கும் இணையாக 30 சேர்க்கப்படும் எது வந்தாலும் அதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதுதான் RThevenin ஆக மாறும் எனவே 40 மற்றும் 50 ஆகியவை அந்த 20 உடன் தொடர்ச்சியாகவும் அந்த 30 உடன் மீண்டும் இணையாகவும் உள்ளன எனவே இது 228 13 Ω ஆக மாறும் மற்றும் i ஆனது VThevenin ஆக இருக்கும் ஏனெனில் 10 Ω ரெசிஸ்டன்ஸ் மூலம் கரண்டை கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது எனவே VThevenin மற்றும் RThevenin நேரடியாகக் காட்டப்படவில்லை i VThevenin RThevenin10 எனவே RThevenin இந்த மாதிரியும் VThevenin 360 13 ஆகவும் கிடைக்கிறது எனவே இறுதியில் இது 360 358 ஆம்பியர் ஆகும் அதாவது தோராயமாக 1 ஆம்பியர் எனவே இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த ஒன்றில் மிகவும் கடினமாக இருக்காது எனவே புரிதலுக்காக மட்டுமே நான் பலவிதமான கணக்குகளை எடுத்துள்ளேன் ஆனால் ஏசி சுற்றை நினைவில் கொள்வதால் நேரம் கட்டுப்படுத்தப்படுவதால் அதிக கணக்குகளை எடுக்க முடியாது எனவே எடுத்துக்காட்டு 20 படம் 51 இல் காட்டப்பட்டுள்ள சுற்றுகளின் 2 Ω ரெசிஸ்டன்ஸ்ல் கரண்டை தெவெனினின் தேற்றத்தைப் பயன்படுத்தி கண்டறிய வேண்டும் மேலும் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தை பயன்படுத்தி தெவெனின் வோல்டேஜ் பெறலாம் எனவே இந்த விஷயத்தில் 2 Ω ரெசிஸ்டன்ஸ்ல் பாயும் அந்த கரண்ட் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது 2 Ω ரெசிஸ்டன்ஸ்ல் பாயும் கரண்ட் என்ன என்பதாகும் எனவே முதலில் 2Ω ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கொண்டு VThevenin மற்றும் RThevenin கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இப்போது சமமான சுற்றுக்கு சென்று 2 Ω ரெசிஸ்டன்ஸ் எடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை காணலாம் எனவே 2 Ω ரெசிஸ்டன்ஸ்சை ஓபன் செய்ய வேண்டும் மேலும் இங்கே ஒரு வோல்டேஜ் Va எனவும் மற்றொரு வோல்டேஜ் Vb எனவும் குறித்துக் கொள்ளலாம் Va என்பது இந்த வோல்டேஜ் Vb என்பது இங்கே சந்திக்கும் வோல்டேஜ் ஆகும் இதை கிரவுண்ட் ஆக கருதினால் நோடல் பகுப்பாய்வில் பயன்படுத்தலாம் எனவே கேள்வி என்னவென்றால் இந்த 2 வோல்டேஜ் எடுத்து இறுதியில் VThevenin பெற வேண்டும் இது 32 வோல்ட் சோர்ஸ் ஆகும் மற்றும் 9 ஆம்பியர் 4 ஆம்பியர் என 2 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் உள்ளது 32 வோல்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆகும் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த புள்ளியில் KCLஐ பயன்படுத்தலாம் KCL ஐப் பயன்படுத்தினால் இந்த 9 ஆம்பியர் கரண்ட் இதில் நுழைகிறது பின்னர் இந்த 9 ஆம்பியர் 5 Ω ரெசிஸ்டன்ஸ்ல் நுழைகிறது மற்றும் இந்த ஓல்ட் Va ஆகும் எனவே இந்த மின்னோட்டம் வெளியேறுகிறது எனவே இது Va by 5 ஆகும் எனவே இங்கே வெளியேறும் கரண்ட் 9 Va by 5 ஆகும் மற்றொரு திசையில் கரண்டை எடுத்துக்கொண்டால் இங்கு 4 Ω ரெசிஸ்டன்ஸ் மின்தடை உள்ளது இந்த 4 Ω ரெசிஸ்டன்ஸ் ஆல் இங்கே கரண்ட் ஆனது Va Vb 4 ஆகும் மொத்தத்தில் 9 Va by 5 Va Vb 4 ஆகும் இது ஒரு சமன்பாடு ஆகும் மேலும் பிற்கால சமன்பாடுகளும் உள்ளன இப்போது இன்னொன்று என்னவென்றால் நோடு B இல் KCLஐ பயன்படுத்தலாம் எனவே இந்த 4Ω ரெசிஸ்டன்ஸ் ஆல் இங்கே Va Vb 4 நுழையும் இங்கே உள்ள கரண்ட் Vb 10 மற்றும் 4 ஆம்பியர் கரண்டும் நுழைகிறது எனவே இது அடிப்படையில் 4 Va Vb 4 ஆகும் ஏனெனில் இந்த கரண்டும் நுழைகிறது மேலும் இந்த கரண்ட் வெளியேறுகிறது எனவே 4 Va Vb 4 Vb 10 எனவே இந்த 2 சமன்பாடுகளை பயன்படுத்தி Va மற்றும் Vb ஐ தீர்க்க முடியும நாம் எதையும் தவறவிடவில்லை என்று நம்புகிறேன் இது திறந்த நிலையில் இருப்பதால் இங்கு கரண்ட் பாய்ச்சல் இல்லை எனவே எந்த கரண்டும் இங்கு பாயவில்லை எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளை நான் எழுதுகிறேன் ஒரு சமன்பாடு முனை a யில் மற்றொரு சமன்பாடு முனை b யில் உள்ளது மற்றும் Va Vb கண்டறிய இந்த 2 சமன்பாட்டை தீர்க்கலாம் அவ்வாறு செய்தால் Va 830 19 வோல்ட் Vb 810 19 கிடைக்கும் ஆகையால் தெவெனினைப் பெறுவதற்கு KVLஐ பயன்படுத்தலாம் எனவே இந்த ஓல்ட் Va மற்றும் இந்த ஓல்ட் Vb ஆகும் இது கிரவுண்ட் ஆக இருப்பதாக கருதினால் அதாவது இது பிளஸ் மற்றும் மைனஸ் இதுவும் பிளஸ் மற்றும் மைனஸ் எனவே இந்த மெஷில் கே எல் ஐ பயன்படுத்தினால் இப்படி நகர்ந்தால் அது 32 ஆக இருக்கும் மற்றும் இந்த டெர்மினல்கள் முதலில் வருவதால் இது Va ஆகும் பின்னர் இங்கே அது Vb மற்றும் அங்கே அது VThevenin 0 அதாவது VThevenin Va Vb 32 அதாவது Va Vb VThevenin 32 0 ஆகும் மற்றும் VThevenin Va Vb 32 எனவே இந்த எல்லாவற்றையும் இங்கே பிரதி இட்டால் VThevenin 30 947 வோல்ட் எனவே மைனஸ் டெர்மினல் ஆனது கீழ்நோக்கி இருக்கும் இதேபோல் RThevenin கண்டறிய வேண்டும் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது அது ஷாட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் கரண்ட் சோர்ஸ் திறந்திருக்கும் எனவே அடிப்படையில் இந்த 5 மற்றும் 10 தொடரில் உள்ளன எனவே இது 5 10 15 ஆகும் எனவே இது திறந்திருக்கும் எனவே 5 மற்றும் 10 ஆகியவை 4க்கு இணையாக இருக்கும் எனவே RThevenin 15 4 15 4 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த டெர்மினல் 1 மற்றும் இந்த டெர்மினல் 2 இது போன்றது இந்த டெர்மினல் 2 திறந்திருக்கும் எனவே இது உண்மையில் 4 மற்றும் இங்கே 5 10 ஆகும் எனவே இங்கே இது உண்மையில் 15 இங்கே 4 மற்றும் 15 ஆகியவை இணையாக உள்ளன எனவே எது வந்தாலும் இந்த விஷயத்தில் RThevenin 60 19 ஆகும் எனவே சமமான தெவெனின் ஆனது அதாவது v Thevenin 30 947 ஆக இருந்தது எனவே இங்கே கீழே உள்ளது இது இப்படி நகர்கிறது இது R Thevenin ஆகும் மற்றும் 2 Ω ரெசிஸ்டன்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே கரண்டின் மதிப்பை பெறலாம் எனவே i VThevenin RThevenin 2 Ω ஆகும் இந்த மதிப்பை வைத்து பார்த்தால் இது சுமார் 6 ஆம்பியர் ஆகும் எனவே இப்போது அடுத்தது காட்டப்பட்டுள்ள இந்த சர்க்யூட்டில் தெவெனின் வோல்டேஜ் பெற வேண்டும் ஏற்கனவே சூப்பர் பொசிசன் தேற்றத்தைப் பயன்படுத்தி தெவெனின் வோல்டேஜ் பெறப்பட்டது எனவே காண்பிக்க 3 ஆதாரங்கள் இருக்கின்றது அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் 2 கரெண்ட் சோர்ஸ் உள்ளது அதேபோல் எடுத்துக்காட்டாக ஒரே நேரத்தில் ஒரே ஒரு சோர்ஸ்சை மட்டுமே கருதி சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தி தெவெனின் வோல்டேஜ் பெறலாம் ஏனெனில் 3 சோர்ஸ் ல் ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டுமே எடுத்துக் கொள்ளலாம் எனவே இந்த விஷயத்தில வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கருத்தில் கொள்ளலாம் இந்த 2 கரெண்ட் சோர்ஸ் அணைக்கப்பட்டு இங்கே i1 i2 கரண்ட் உள்ளது i1 i2 ஐ பின்னர் தீர்க்கலாம் எனவே அடுத்தது 9 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐ மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷாட் செய்யப்பட்டுள்ளது இந்த கரண்ட் சோர்ஸ் திறக்கப்பட்டுள்ளது இங்கே உள்ள i3 i4 கரண்ட்டின் தீர்வு காண வேண்டும் அடுத்தது 4 ஆம்பியர் கரெண்ட் சோர்ஸ் ஆக உள்ளது ஆனால் மற்ற 2 அதாவது ஒன்று ஷாட் செய்யப்பட்டுள்ள வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் மற்றொன்று திறக்கப்பட்ட கரண்ட் சோர்ஸ் ஆகும் எனவே i5 மற்றும் i6 இவை அனைத்தும் பெற வேண்டும் எனவே இவை அனைத்தும் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைக் காட்ட மட்டுமே படம் a இல் இருந்து இந்த எல்லாவற்றிற்கும் தீர்வுகள் வழங்கப்படுகின்றன இதேபோல் படம் a ல் i1 0 i2 0 இதேபோல் படம் bல் i3 6 63 ஆம்பியர் i4 என்பது 2 37 ஆம்பியர் தயவுசெய்து நான் இங்கு எழுதிய அனைத்தையும் தீர்க்கவும் இதேபோல் படம் cல் i5 2 11 ஆம்பியர் மற்றும் i6 1 89 ஆம்பியர் ஆகும் இப்போது 5 Ω ரெசிஸ்டன்ஸ் இல் பாயும் மின்னோட்டம் i5Ω ஆனது i1 i3 i5 அதாவது 8 74 ஆம்பியர் இதேபோல் 10Ω ரெசிஸ்டன்ஸ் இல் பாயும் மின்னோட்டம் i10Ω ஆனது i2 i4 i6 ஆகும் இது 4 26 ஆம்பியர் அதேபோல் Va 5 i5Ω அதாவது 5 8 74 43 7 வோல்ட் மற்றும் Vb 10 i10Ω அதாவது 10 4 26 42 6 வோல்ட் எனவே VThevenin Va Vb 32 ஆகும் இதை நாம் ஆரம்பத்தில் எழுதியுள்ளோம் எனவே இங்கே Va Vb ஐ பயன்படுத்தினால் 30 9 வோல்ட் கிடைக்கும் இங்கு சூப்பர் பொசிஷன் தேற்றத்தை பயன்படுத்தினால் அதிக நேரம் எடுக்கும் அடுத்தது நார்டன் தேற்றம் எனவே நார்டன் தேற்றம் என்பது ஒரு 2 டெர்மினல் லீனியர் சுற்றுக்கு பதிலாக ஒரு கரெண்ட் சோர்ஸ் iN உடன் இணையாக இணைக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் Rn கொண்ட சமமான சுற்றுகளால் மாற்ற முடியும் நார்டன் சர்க்யூட் வழக்கில் R நார்டன் மற்றும் Rதெவெனின் ஒரே மாதிரியானவை தெவெனின் தேற்றம் 1892 இல் உருவாக்கப்பட்டது நார்டன் தேற்றம் 1933 இல் உருவாக்கப்பட்டது எனவே சில நேரங்களில் சோர்ஸ் டிரன்ஸ்பாமேஷன் என்பது தெவெனின் நார்டன் டிரன்ஸ்பாமேஷன் ஆகும் தெவெனின் வோல்டேஜ் சோர்ஸ் ஐயும் ரெசிஸ்டன்ஸ் ஐயும் தருவதால் நார்ட்டனாக மாற்றும்போது அது கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கும் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஆனது இணையாக இருக்கும் தெவெனின் தேற்றத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஆனது வோல்டேஜ் சோர்ஸ் ற்கு தொடரில் உள்ளது எனவே இதுவே தத்துவம் ஆகும் எனவே iN என்பது டெர்மினல்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகவும் மற்றும் Rn என்பது டெர்மினலில் இன்டிபென்டன்ட் சோர்ஸ் ஐ அணைக்கும்போது இன்புட் அல்லது அதற்கு சமமான ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும் இது RThevenin போன்றது அதாவது R நார்டன் R தெவெனின் எனவே தெவெனின் தேற்றத்தில் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் பெறலாம் இந்த விஷயத்தில் ஷார்ட் சர்க்யூட் கரண்டை பெறலாம் அதாவது இது ஒரு 2 டெர்மினல் லீனியர் சுற்று உண்மையில் iNorton என்பது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் நார்டன் ரெசிஸ்டன்ஸ் என்பது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே iNorton iSC என்பது இது ஷார்ட் சர்க்யூட் என்றால் இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆக இருந்தால் iNorton iSC எனவே இந்த விஷயத்தில் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன என்பதைக் கண்டுபிடித்து பின்னர் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ்யும் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு நார்டன் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கரெண்ட் சோர்ஸ் இரண்டும் இணையாக இருக்கும் எனவே இது தெவெனினின் விஷயத்தில் அது ஓபன் சர்க்யூட் ஆக இருந்தது நார்டன் விஷயத்தில் அது ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்கும் எனவே ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டும் அது வேறொன்றுமில்லை iNorton மற்றும் Rநார்டன் Rதெவெனின்க்கு ஒத்ததாக உள்ளது எனவே இங்கே எழுதிய அனைத்தையும் பார்க்க வேண்டும் எனவே iNorton iSC அதாவது நான் சொன்னதைப் போன்று டெர்மினல் 1 2 ஷாட் செய்து iSC r iNorton என்பதை உருவாக்க வேண்டும் எனவே அது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் எனவே நார்டன் கரண்டை கண்டறிதல் என்பது அடிப்படையில் iNorton VThevenin RThevenin ஆகும் சில நேரங்களில் அது தெவெனின் நார்டன் சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது தெவெனின் தேற்றம் உருவாக்குவோம் இது VThevenin இது RThevenin ஆகியவை கிடைத்தது மற்றும் இது முனையம் ஒன்று இது முனையம் 2 சோர்ஸ் டிரன்ஸ்பாமேஷன் சென்றால் இது அடிப்படையில் iNorton மற்றும் இது Rதெவெனின் R நார்டன் ஆகும் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் இது முனையம் 1 2 ஆகும் அதாவது iNorton சோர்ஸ் டிரன்ஸ்பாமேஷன் ஆன VThevenin RThevenin எனவே சில நேரங்களில் இது அடிப்படையில் தெவெனின் நார்டன் டிரன்ஸ்பாமேஷன் என்று அழைக்கலாம் எனவே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ரெசிஸ்டன்ஸ் உடன் தொடர் இணைப்பில் இருப்பதால் அந்த கரெண்ட் சோர்ஸ் ஆனது ரெசிஸ்டன்ஸ்க்கு இணையாக இருக்கும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே எழுதப்பட்டுள்ளன இவை அனைத்தும் பரிசீலிக்க வேண்டும் அதன் சாராம்சம் என்ன என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் எனவே தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் நார்டன் ரெசிஸ்டன்ஸ் ஒரே வழியில் பெற்றோம் எனவே VThevenin Voc மற்றும் iN iSC மற்றும் அடிப்படையில் R Thevenin என்பது VThevenin isc ஆகும் அதாவது R Norton ஆகும் மற்றும் Voc என்பது VThevenin எனவே RThevenin அடிப்படையில் VThevenin by iSC இங்கு தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் நார்டன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாகும் எனவே இந்த ஒரு எடுத்துக்காட்டுடன் படம் 58 இல் காட்டப்பட்டுள்ள சுற்றுக்கு சமமான நார்டன் சுற்றை கண்டுபிடிக்கவும் எனவே இங்கு 2 ஆம்பியர் இன்டிபென்டன்ட் சோர்ஸ் 10 வோல்ட் சோர்ஸ் மற்றும் 4 Ω 2 Ω 5Ω 2 Ω உள்ளது முதலில் நார்டன் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் பெற Rநார்டன் Rதெவெனின் பெற வேண்டும் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் திறக்கப்பட்டுள்ளது கரெண்ட் சோர்ஸ் ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது இது இவ்வாறு திறந்து இருப்பதால் இந்த 2Ω 4Ω 2Ω ஆகிய 3 ரெசிஸ்டன்ஸ் தொடரில் உள்ளன எனவே மொத்தம் 2 4 2 8 ஆக இருக்கும் இந்த 8 அந்த 5 க்கு இணையாக இருக்கும் எனவே R நார்டன் 8 5 8 5 ஆக இருக்கும் அதாவது இது 40 13 ஆகும் எனவே R நார்டன் ஒன்றுமில்லை தெவெனின கிடைத்த அதே வழியில் தான் R நார்டன் கிடைத்தது இங்கே ஷார்ட் சர்க்யூட் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே தெவெனின் சமமான சுற்றில் 1 மற்றும் 2 திறந்து இருந்தது ஆனால் இங்கே அது ஷார்ட் சர்க்யூட் ஆகி iSC கிடைத்தது எனவே இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் iSC மற்றும் இந்த விஷயத்தில் i1 ஐ எடுத்துக்கொண்டால் அடிப்படையில் இது 2 ஆம்பியர் மேல் நோக்கி செல்கிறது எனவே i1 2 ஆம்பியர் இது 2 Ω ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் KVL ஐப் பயன்படுத்தினால் நான் இப்படிச் சென்று KVL ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே இந்த கரண்டை நான் எடுத்துக்கொள்கிறேன் இதை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என அழைக்கலாம் அதாவது இங்கே கரண்ட் இல்லை இந்த 5Ω ரெசிஸ்டன்ஸ் உண்மையில் பயனற்றதாக இருக்கும் ஏனெனில் இது ஷாட் ஆகியுள்ளது எனவே கரண்ட் இவ்வாறு பாயும் அதனால்தான் இது ஷார்ட் சர்க்யூட் என்பதால் இதுபோன்று காட்டப்படுகிறது இப்போது இங்கே கே எல் ஐ பயன்படுத்தலாம் அதனால் இங்கே i2 கிடைக்கும் இதை எழுதினால் அது 2 Ω 5 Ω 2Ω ஆகும் எனவே இது 252 அதனால் 9 i2 ஆக இருக்கும் இது இவ்வாறு செல்லும் அடிப்படையில் இது i2 iSC பின்னர் 10 ஏனெனில் முதலில் மைனஸ் டெர்மினல் ஐ எதிர்கொள்கிறது பின்னர் 4 0 ஏனெனில் இது போல நகரும் முன்பே சொன்னது போல i1 2 ஆம்பியர் ஆகும் எனவே i1 2 ஆம்பியர் என எடுத்துக்கொண்டு i2ஐ தீர்க்க வேண்டும் இங்கே இரண்டாம் சர்க்யூட் தெவெனின்க்காக கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே i3 மற்றும் i4 கொடுக்கப்பட்டுள்ளது Voc VThevenin கணக்கீட்டு நோக்கத்திற்காக வழங்கப்படுகிறது இப்போது பல விஷயங்களைத் தீர்த்த பிறகு அதை எளிதாக தீர்க்க முடியும் எனவே நார்டன் கொடுக்கப்பட்டுள்ளது அது 3 இதேபோல் i1 2 ஆம்பியர் கிடைக்கும் அதை எவ்வாறு பெறுவது என்று சமன்பாட்டைக் கொடுத்தேன் 8 i2 4 i1 10 ஆனால் i1 2 எனவே i2 2 25 ஆம்பியர் கிடைக்கும் அதாவது நான் ஷார்ட் சர்க்யூட் ஐ i2 என்றும் சொன்னேன் எனவே அது 2 25 ஆம்பியர் மாற்றாக in VThevenin RThevenin என கண்டுபிடிக்கலாம் ஏனென்றால் தெவெனின் நார்டன் என்பது நான் சொன்ன சோர்ஸ் டிரன்ஸ்பாமேஷன் இதுவாகும் எனவே நான் சொன்னபடி in VThevenin RThevenin எனவே தெவெனினுக்கு சமமான இந்த சுற்றுக்கு தீர்வு கண்டால் இதைத் தீர்த்தால் அதை எவ்வாறு தீர்ப்பது என்று தெரியும் எனவே இந்த சுற்றை தீர்க்க i3 2 ஆம்பியர் கிடைக்கும் i 4 1 38 ஆம்பியர் எனவே VThevenin ஆனது 5 i4 அதாவது 6 923 வோல்ட் ஆகும் எனவே iNorton VThevenin RThevenin அதாவது 6 923 3 007 2 25ஆம்பியர் இதேபோல் இங்கே இது நார்டனுக்கு சமமான ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்பதால் i n i சாட் சர்க்யூட் மின்னோட்டம் அதாவது நார்டன் மின்னோட்டம் 2 25 ஆம்பியர் எனவே இங்கே அதே விஷயத்தைப் பயன்படுத்தி பெற்றோம் அந்த i நார்ட்டன் அடிப்படையில் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் எனவே அடிப்படையில் VThevenin RThevenin எனவே 2 25 ஆம்பியர் RThevenin என்பது R Norton ஆகும் அதாவது Voc iSC 3 007 ஆகும் இதைச் சரிபார்க்க தெவெனின் மற்றும் நார்டன் இந்த விஷயத்தில் காட்டப்பட்டுள்ளன இது உண்மையில் தெவெனின் சமமானது மற்றும் இது நார்டன் சமமானது அதாவது VThevenin ஐ R Thevenin ஆல் வகுத்தால் 25 ஆம்பியர் நார்டன் பெறுவீர்கள் மற்றும் Rn 3 007Ω க்கு சமம் இது இணையாக உள்ளது மற்றும் நார்டன் VThevenin R Thevenin க்கு சமம் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே அடிப்படையில் தெவெனினின் நார்டன் டிரன்ஸ்பாமேஷன் அல்லது நார்டன் தெவெனினின் டிரன்ஸ்பாமேஷன் சோர்ஸ் டிரன்ஸ்பாமேஷன் என்பது ஆகும்